வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம் இந்த தொகுதியில் ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர்களைப் பற்றி தொடர்ந்து விவாதிப்போம் குறிப்பாக நான் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரை பற்றி இன்னும் கொஞ்சம் விவாதிக்க விரும்புகிறேன் பின்னர் கடைசி தொகுதியில் நாங்கள் விவாதித்த கட்ட மாடுலேட்டரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் கடந்த தொகுதிக்கூறில் நாங்கள் கலந்துரையாடியுள்ள மாடுலேட்டரையும் இந்த தொகுதியில் அனலாக் சிக்னல்களையும் டிஜிட்டல் சிக்னல்களையும் மாடுலேட் செய்வதற்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை காணலாம் அதாவது நீங்கள் அவற்றை அனலாக் பண்பேற்றத்திற்கும் டிஜிட்டல் பண்பேற்றத்திற்கும் பயன்படுத்தலாம் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் பற்றிய விவாதத்தை நாங்கள் அறிந்த கடைசி தொகுதியிலிருந்து நினைவு கூருங்கள் இந்த மாடுலேட்டருக்கான உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்சார புலத்தை நாங்கள் பெற்றுள்ளோம் மாடுலேட்டரின் கட்டமைப்பான மிக எளிமையான அர்த்தத்தில் நாம் இன்னும் இயற்பியலைப் பார்க்கவில்லை உள்ளீட்டைக் கொண்டிருக்கும் அலை வழிகாட்டி இதன் மூலம் லேசர் போன்ற மூலங்களிலிருந்து ஒளிரும் ஒளி பின்னர் இந்த ஒளி 2 பாதைகள் அல்லது 2 கைகளாகப் பிரிக்கப்படுகின்றன இந்த கைகள் ஒவ்வொன்றும் கட்ட மாடுலேட்டராக இருப்பதால் உங்களுக்கு ஒன்று உள்ளது ஒரு மின்னழுத்த u1 ஆல் இயக்கப்படும் மேற்புறத்தில் கட்ட மாடுலேட்டர் மற்றும் ஒரு கட்டம் உள்ளது ஒரு மின்னழுத்தம் u2 கீழே உள்ள மாடுலேட்டர் ஆல் இயக்கப்படும் இந்த இரண்டு கட்ட மாடுலேட்டர் வெளியீடுகளை இணைக்கவும் நீங்கள் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் வெளியீட்டில் மின்சார புலத்தைப் பெறுவீர்கள் நீங்கள் இப்போது இதன் பரிமாற்ற விகிதத்தை பிளாட் செய்தால் நீங்கள் மின்சார புலத்தை எடுத்துக் கொண்டால் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் வெளியீடு பின்னர் உள்ளீட்டு மின்சாரமாக நீங்கள் கொடுப்பதன் மூலம் அதைப் பிரிக்கவும் புலம் மற்றும் வித்தியாச மின்னழுத்த ud இன் செயல்பாடாக பிளாட்டை பார்க்கவும் எனவே சப்ஸ்கிரிப்ட்ல் d உள்ளது இந்த பரிமாற்ற செயல்பாடு உண்மையில் எந்த வித்தியாசத்தின் செயல்பாடாகும் என்பதைக் குறிக்க இங்கே மின்னழுத்தங்களுக்கு இடையில் u1 மற்றும் u2 உள்ளன எனவே இங்கே நாம் ud ஐ இரண்டு உள்ளீடுகளான u1 மற்றும் u2 ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசமாக வரையறுத்துள்ளோம் எனவே இந்த வேறுபாடு மின்னழுத்தம் U1 u2 என்பது வேறுபட்ட மின்னழுத்தமாகும் வெளியீட்டில் உள்ள மின்சார புலம் உள்ளீட்டு மின்சார புலத்துடன் தொடர்புடையது என்பதை நாம் கண்டோம் πud 2Vπ இன் கொசைன் ஒரு காரணியால் பெருக்கப்படுகிறது எனவே இந்த கொசைன் உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு இடையே மின்சார புலங்களை ஒரு நேரியல் அல்லாத பண்புகளாக வெளியிடுகிறது இந்த மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் பரிமாற்ற செயல்பாட்டை பெருக்குகிறது இந்த நேரியல் அல்லாத பண்பு இங்கே மிக தெளிவாகத் தெரிகிறது ஏனெனில் இது நேரியல் அமைப்பின் ஒரு பண்பு அல்ல எனவே இது ஒரு நேரியல் அல்லாத அமைப்பின் சிறப்பியல்பு இது ஒரு நேரியல் அல்லாத உறவு Eout மற்றும் Ein க்கு இடையில் நீங்கள் இப்போது Eout இன் ஸ்கொயர் அல்லது Eout இன் முழுமையான ஸ்கொயர் எடுத்துக் கொண்டால் நீங்கள் பெறுவது வெளியீட்டு சக்தி இது மீண்டும் நேரத்தின் செயல்பாடாகும் ஏனெனில் வெளியீட்டு மின்சார புலம் ud காலத்தின் செயல்பாடாக இருக்கக்கூடும் மேலும் நீங்கள் முழுமையானதாக எடுத்துக் கொண்டால் இது நேரத்தின் செயல்பாடாகவும் இருக்கலாம் உள்ளீட்டு மின்சார புலத்தின் ஸ்கொயர் Ein உங்களுக்கு சக்தி Pin கிடைக்கும் எனவே இப்போது இந்த விஷயத்தில் வெளியீட்டின் விகிதத்தை உள்ளீட்டு சக்தியுடன் எடுத்துக் கொள்ளும்போது நாங்கள் அதை அனுமானிப்போம் உள்ளீட்டு சக்தி நிலையானது எனவே நீங்கள் பார்க்கும் வெளியீட்டு சக்தியில் உள்ளீட்டு நேர மாற்றங்கள் காரணமாக மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் வெளியீட்டில் மின்னழுத்தம் மாறுபடும் எனவே ud மாறும்போது ஆரம்பத்தில் ud பூஜ்ஜியம் என்று கூறுவோம் இங்குள்ள கட்டமைப்பைப் பார்த்தால் எந்த நேரத்தில் வெளியீட்டு சக்தி அதிகபட்சமாக இருப்பதற்கான காரணத்தைக் காணலாம் ஒளி சக்தி உள்ளே வருவதைப் பாருங்கள் இது சில நிலையான சக்தியாகும் இது 2 சம பாகங்களாக பிரிக்கப்படுகிறதுஅவை உண்மையில் சக்தியைப் பிரிக்கவில்லை புலங்கள் இங்கே பிரிக்கப்படுகின்றன இந்த இரண்டு துறைகளும் இன்னும் கட்டத்தில் உள்ளன இப்போது ஒருவருக்கொருவர் ஒளியின் மேல் பகுதியில் கடந்து செல்லும்போது அந்த வரைகலை விளக்கத்தை நான் உங்களுக்கு முயற்சி செய்து தருகிறேன் நீங்கள் அதை நன்கு புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறோம் எனவே மாடுலேட்டருக்கு உள்ளீடாக இருக்கும் மின்சார புலம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது இரண்டும் அங்கு எளிய மாதிரியில் கட்டங்களாக உள்ளன பின்னர் அவை கட்டத்தில் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் ஒரு அலை வழிகாட்டி கட்டுமானத்தில் இந்த இரண்டு கைகளுக்கும் இடையில் 90 டிகிரி கட்ட மாற்றம் இருக்க வேண்டும் இருப்பினும் 90 டிகிரி கட்ட மாற்றமானது கப்ளரில் மற்றொரு 90 டிகிரி கட்ட மாற்றத்தால் ஈடுசெய்யப்படுகிறது எனவே ஒட்டுமொத்த கட்ட மாற்றம் 180 ஆக இருக்கும் பின்னர் நீங்கள் ஒரு கையில் வைக்க வேண்டிய சில கூடுதல் தாமதம் இருக்க வேண்டும் எனவே எந்தவொரு பயன்பாடும் இல்லாமல் மொத்த கட்ட மாற்றத்தை 2π அல்லது 0 க்கு சமமாகவோ அல்லது அதன் பெருக்கல் 2π 4π மற்றும் பலவற்றிற்கோ செய்ய வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் உள்ளீட்டு மின்சார புலம் பிளவுபட்டுள்ளதால் நாங்கள் அதை மாதிரியாகக் கருதுகிறோம் இந்த இரண்டு கரங்களின் வீச்சுகளும் சமம் என்ற பொருளில் சம பாகங்களாக பிரிக்கப்படுகின்றன கட்டம் சரியானது இது உயரும் போது அவை கட்டத்தில் இருந்தால் இதுவும் நன்றாக உயரும் இது வீழ்ச்சியடைகிறது இந்த இரண்டு கரங்களும் அடிப்படையில் விழும் மின்சார புலங்கள் மற்றும் இந்த இரண்டு கரங்களும் கட்டத்தில் உள்ளன ஒருவருக்கொருவர் பிரச்சாரம் செய்யும்போது சில கட்ட மாற்றங்களுக்கு உட்படுவார்கள் எனது குறிப்பு மின்சார புலம் கட்ட பண்பேற்றத்திற்குப் பிறகு இது எனது கட்டம் மாற்றப்பட்ட பதிப்பு என்று சொல்லலாம் நிச்சயமாக நான் ஒரு நேரத்தை மிகச் சிறியதாகக் கருதுகிறேன் இதன்மூலம் உண்மையில் இந்த கட்ட மாற்றமானது நேரத்தின் செயல்பாடாக இருக்கும் என்பதை நான் குறிக்க முடியும் ஏனெனில் u1 உடன் மாறும் இந்த விஷயத்திலும் இதேபோன்ற ஒன்றை எழுதலாம் ஏனெனில் ud 0 க்கு சமம் ud 0 இந்த u1 சரியாக சமமானது மற்றும் ut உடன் கட்டத்தில் இருப்பதைக் குறிக்கிறது மேல் கையில் உள்ள சமிக்ஞை கீழ் கையில் உள்ள சமிக்ஞைக்கு உட்படும் கட்ட மாற்றமும் ஒத்த கட்ட மாற்றத்திற்கு உட்படுத்தவும் எனவே கட்ட மாடுலேட்டரின் வெளியீட்டிலும் இந்த இரண்டு ஒளி அலைகளும் 2 கைகளில் இன்டர்ஃபெரோமீட்டர் கட்டத்தில் உள்ளது அவற்றை இணைக்கும்போது நீங்கள் ஒருங்கிணைந்த வெளியீட்டைப் பெறுவீர்கள் இது முழு வலிமையில் உள்ளது எனவே இரண்டு அலைகளின் கட்ட மாற்றத்தின் குறுக்கீடு பூஜ்ஜியமாக இருக்கும் கட்ட வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்கும்போது குறுக்கீடு வடிவத்தை அதிகபட்சமாக நீங்கள் பெறுவீர்கள் இது உங்கள் உயர்நிலைப் பள்ளியிலிருந்து அல்லது முதல் அல்லது இரண்டாம் ஆண்டு கல்லூரியில் படித்த உங்களுக்குத் தெரிந்த ஒன்று அங்கு நீங்கள் யங்கின்Young's இரட்டை பிளவு இன்டர்ஃபெரோமீட்டரில் சில சோதனைகளை செய்திருக்கலாம் அதனால் உங்களிடம் இரண்டு அலைகள் இருக்கும்போதெல்லாம் 0 கட்ட மாற்றத்தில் குறுக்கிடுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் அதிகபட்ச சக்தி அல்லது இன்டன்சிடி அங்கு அதிகபட்சமாக இருக்கும் அதுவே அதிகபட்ச பரிமாற்ற பண்புகளை நீங்கள் பெறுவதற்கான காரணம் நான் இயல்பாக்கலைப் பார்ப்பதால் வெளியீட்டு சக்தி உள்ளீட்டால் வகுக்கப்படுகிறது நீங்கள் இங்கு பெறக்கூடிய அதிகபட்ச சக்தி 1 இந்த மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் ஒரு பெருக்கி அல்ல அது ஒரு மாடுலேட்டர் மட்டுமே இது ஒரு இன்டர்ஃபெரோமீட்டர் இது ஒரு பெருக்கி அல்ல எனவே நீங்கள் எந்தவொரு சக்தியும் பெற மாட்டீர்கள் பின்னர் நீங்கள் எதை வைக்கிறீர்கள் மாடுலேட்டருக்குள் எந்த ஆதாய கூறுகளும் இல்லை மாடுலேட்டரில் பரிமாற்ற பண்பு ஏன் அவசியம் என்பதை அதே வழியில் நாம் புரிந்து கொள்ள முடியும் பூஜ்ஜியத்திற்குச் செல்லும்போது வேறுபாடு மின்னழுத்தம் Vπ க்கு சமமாக மாறும் அதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்போது இந்த குணாதிசயத்தை புரிந்து கொள்ள ஒரு வழி என்னவென்றால் ud என்ன என்பதை நினைவுபடுத்துகிறோம் ud u1 u2 இப்போது இது Vπ க்கு சமமாக இருக்க வேண்டும் என்றால் அதை நாம் பல வழிகளில் வைத்திருக்க முடியும் நாம் கேட்பது எல்லாம் இரண்டு சிக்னல்களுக்கும் இடையிலான வேறுபாடு ஒரு மாறிலி வரை இருக்க வேண்டும் இப்போது நான் இதை u1 Vπ மற்றும் u2 0 u1 0 மற்றும் u2 Vπ அல்லது இந்த Vπ ஐ ஒவ்வொன்றிலும் பாதியாகப் பிரிக்கவும் எனவே நான் u1 π 2 மற்றும் u2 Vπ 2 ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் இதனால் வேறுபாடு இந்த இரண்டு மின்னழுத்தங்களுக்கு இடையில் Vπ வரை சம் உள்ளது எனவே எண்ணற்ற தேர்வுகள் இருப்பதை நீங்கள் காணலாம் மாடுலேட்டர் பரிமாற்ற செயல்பாட்டைப் பற்றி விவாதிப்பதற்கான தேர்வு இவை என்று நாங்கள் கருதுவோம் நாம் ஏன் 0 ஐப் பெறுகிறோம் ஏன் மாடுலேட்டர் வெளியீடு 0 க்குச் செல்லும் வேறுபாடு மின்னழுத்தம் Vπ அதைச் செய்ய மீண்டும் அதே சிறப்பியல்புக்கு செல்லவும் இங்கே என்ன நடக்கிறது உள்ளீட்டு பக்கத்தில் எல்லாம் சரியாக உள்ளது எனவே உங்களிடம் வரும் இந்த ஒளி இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் இரண்டும் கட்டத்தில் நன்றாக இருக்கிறது இருப்பினும் இப்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் ஏனென்றால் u2 0 நீங்கள் பெறும் எந்த சிக்னலும் கீழேயுள்ள கட்ட மாடுலேட்டரின் வெளியீடு கட்ட மாடுலேட்டரின் உள்ளீட்டிற்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனெனில் எந்த கட்ட மாற்றமும் இல்லை எனவே மின்னழுத்தம் u2 0 இலிருந்து வேறுபட்டது வெளியீடு மற்றும் உள்ளீட்டுக்கு இடையில் சில கட்ட மாற்றங்களை பெற்றுள்ளனர் இப்போது அந்த u2 0 முதல் இங்கே வெளியீடு எதுவாக இருந்தாலும் அது உள்ளீட்டு சிக்னலுடன் கட்டத்தில் இருக்கும் அதன் கட்டத்தை மாற்றியிருக்காது அல்லது கட்டம் 2π ஆக இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் உண்மையில் மீண்டும் எதுவும் மாறாது எனவே கீழ் கட்ட மாடுலேட்டரின் வெளியீடு உள்ளீட்டைப் போலவே இருக்க வேண்டும் எனவே நான் இந்த மிகைப்படுத்தப்பட்ட இரண்டையும் காட்டுவதன் மூலம் அதை எழுதுகிறேன் எனவே உள்ளீடு மற்றும் வெளியீடு இரண்டும் அடிப்படையில் அதே சமிக்ஞைகள் இந்த எளிய மாதிரியை மனதில் வைத்துக் கொள்வோம் இப்போது நீங்கள் பார்க்கும்போது துரதிர்ஷ்டவசமாக மேல் கட்ட மாடுலேட்டர் ஏன் சரியாக இல்லை இது என்ன உள்ளீடு u1 Vπ என்பதைப் புரிந்துகொள்வதற்கு மேல் கட்ட மதிப்பீட்டாளரின் வெளியீடாக இருக்கலாம் அல்லது கட்ட மாடுலேட்டரின் உறவை நினைவுபடுத்துவோம் எனவே Eout Ein இந்த கட்ட மாடுலேட்டர் சமன்பாட்டை நான் எழுதுகிறேன் எனவே இது கட்ட மாடுலேட்டராகும் இது ejπu 1 Vπ ஆல் பெருக்கப்படுகிறது இது கட்ட மாடுலேட்டருக்கு இடையிலான உறவாகும் எனவே u1 என்பது கட்ட மாடுலேட்டருக்கு பயன்படுத்தப்படும் மின் இயக்கி சிக்னல் ஆகும் Ein என்பது லேசரிலிருந்து வரும் ஒளி மூலமோ அல்லது லேசரிலிருந்து வரும் ஒளி அலையோ இதுதான் கட்ட மாடுலேட்டரின் வெளியீடு U1Vπ போது இந்த u1 ஐ Vπ ஆல் என்னால் மாற்ற முடியும் இப்போது எண்களை Vπ ஆக இருக்க வேண்டும் என்பதை எளிதாகக் காணலாம் இது ஒருவருக்கொருவர் ரத்துசெய்யப்படும் மற்றும் ejπ என்ன இது cosπ jsinπ sinπ 0 cosπ 1 எனவே இது 1 தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவே இப்போது உங்களிடம் இருப்பது என்னவென்றால் வெளியீட்டு மின்சார புலம் உள்ளீட்டு மின்சார புலத்தின் எதிர்மறையானது இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சில நேரங்களில் வெளியீட்டைப் பொறுத்தவரை மின்சார புலம் எவ்வாறு எதிர்மறையாக இருக்க முடியும் என்ற கேள்வி எனக்கு வருகிறது வெளியீட்டு மின்சார புலம் உள்ளீட்டைப் பொறுத்தவரை எதிர்மறையாக இருக்கலாம் சக்தி 0 க்கும் குறைவாக உள்ளது என்று அர்த்தமா இது தவறு ஏனெனில் அதனுடன் தொடர்புடைய சக்தி இந்த வெளியீட்டு மின்சார புலம் மின்சார புலத்தின் அளவு சதுரத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் பெறப்படுகிறது ஏனென்றால் மின்சார புலத்தின் அளவை நீங்கள் எடுக்கும்போது இந்த சைன் -sign உண்மையில் தேவையில்லை வெளியீட்டு சக்தி இந்த உள்ளீட்டு சக்திக்கு சரியாக சமமாக இருக்கும் எனவே சக்தியின் உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை மின்சார புலங்கள் எதிர்மறையாக இருக்கலாம் ஆனால் சக்தி எப்போதும் நேர்மறையான அளவாக இருக்கும் இதில் மிக முக்கியமான விஷயம் பல முறை அந்த சக்தியை நான் குறிக்க முடியும் இந்த சூழ்நிலைகளில் சக்தி எதிர்மறையாக செல்லக்கூடும் என்று சில மாணவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனால் அந்த சக்தி எதிர்மறையானது அல்ல மேக்னிட்யூட் ஸ்கொயர் கருவியால் சக்தி எப்போதும் நேர்மறையானது எங்கள் திசைதிருப்பலைப் பற்றி சிறிது விவாதித்தோம் மீண்டும் பாடத்திற்கு செல்வோம் எனவே நாம் கவனிப்பது என்னவென்றால் u1 Vπ போது கழித்தல் உள்ளீட்டு மின்சார புலம் என்றால் வெளியீட்டு மின்சார புலம் அதாவது கட்டத்தின் உள்ளீட்டிற்கு நீங்கள் கொடுத்த குறிப்பு மின்னழுத்தம் மாடுலேட்டராகும் கட்ட மாடுலேட்டரின் வெளியீடு அதற்கு நேர்மாறாக இருக்கும் அது உள்ளீட்டுடன் 180ᵒ கட்டத்திற்கு வெளியே இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் இரண்டு சிவப்பு அலைவடிவங்களைப் பார்க்கிறீர்கள் ஒன்று மேலே மற்றும் ஒன்று கீழே இந்த இரண்டும் இப்போது 180ᵒ கட்டத்திற்கு வெளியே உள்ளன இப்போது நீங்கள் நினைவு கூர்ந்து யங்கின் இரட்டை பிளவுYoung's double slit பரிசோதனையைப் பற்றி சிந்தியுங்கள் எனக்கு இரண்டு அலைகள் இருந்தால் அவை 180ᵒ க்குள் கட்டத்திற்கு வெளியே உள்ளன அதாவது அவை கட்டத்திற்கு வெளியே இருந்தால் வெளியீடு என்னவாக இருக்கும் நீங்கள் திரையில் காண்பது 0 ஆக இருக்கும் ஏனென்றால் இரண்டு அலைகள் ஒரே மாதிரியாக இருக்கும் மற்ற எல்லா இடங்களிலும் அவற்றின் கட்டம் 180ᵒ கட்டத்திற்கு வெளியே ஒருவருக்கொருவர் தலையிடும் என்று எதிர்பார்க்கிறது உங்களுக்கு 0 கொடுக்க சரியான கவனத்தை குறுக்கிடும் எனவே நீங்கள் இந்த சைன் அலையை எடுத்து அதில் சேர்க்கும்போது சைன் அலை 180ᵒ கட்டத்தில் இல்லாத சைன் அலையுடன் நீங்கள் இங்கே பெறுவது 0 தான் எனவே நீங்கள் வெளியீட்டில் பெறுவது 0 ஆகும் அதுதான் வெளியீடு என்று இங்கே துல்லியமாகக் காட்டியுள்ளோம் இந்த குறிப்பிட்ட குணாதிசயத்தில் மின்சார புலம் 0 ஆக இருக்க வேண்டும் எனவே வேறுபாடு மின்னழுத்தம் ud 0 வழியாக செல்லும்போது அங்கே ஆக்கபூர்வமான குறுக்கீடு இருக்கும் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது மற்றும் ud Vπ வழியாக செல்லும் போது அழிவுகரமான குறுக்கீடு உள்ளது மற்றும் மாடுலேட்டர் எதையும் உற்பத்தி செய்யாது அல்லது மாடுலேட்டரின் வெளியீடு 0 ஆகும் எனவே இந்த இரண்டிற்கும் இடையில் உச்சம் என்பது கொசைன் பண்பு சக்தியின் பண்பைப் பார்க்கும்போது நான் சொன்னது போல சக்தி எப்பொழுதும் நேர்மறையாக இருக்கும் புலமாக இருக்கும்போது எதிர்மறையாக இருக்கும் சக்தி உண்மையில் நேர்மறையானது இந்த இழப்பற்ற மாடுலேட்டருக்கு இது ஒரு குறிப்பிட்ட கால செயல்பாடாக இருக்கும் எனவே இது 2Vπ காலத்துடன் மைனஸுடன் சக்தி குறிப்பிட்ட கால இடைவெளியில் இருக்கும் ஏனெனில் இது அதிகாரத்திற்கு ஒரு காலகட்டத்திற்கு மேல் அதேசமயம் மின்சார புலம் அவ்வப்போது இருக்கும் ஆனால் இது இந்த 2Vπ ஆக இருக்கும் எனவே இப்போது இரண்டு மாடுலேட்டர்களைப் பற்றி விவாதித்தோம் ஒன்று கட்டம் மாடுலேட்டர் மற்றும் மற்றொன்று மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது ஒளி சிக்னலின் கட்டத்தை நாம் மாற்றியமைக்கலாம் மற்றும் கட்ட பண்பேற்றம் அல்லது அலைவீச்சு பண்பேற்றம் ஆகியவற்றை உணர முடியும் இது பொதுவாக நமக்கு நன்கு தெரிந்திருக்கும் அலைவீச்சு பண்பேற்றம் என்பதால் உண்மையில் மாக் ஜெஹெண்டர் பண்பேற்றம் என்பது பண்பேற்றத்தின் சற்று சிக்கலான எடுத்துக்காட்டு ஒரு எளிய அலைவீச்சு மாடுலேட்டருக்கு பங்சனல் டெர்ம்ஸ்களில் உங்களுக்குத் தேவையானது செய்தி சிக்னல் m மற்றும் கேரியர் சிக்னல் c என்னிடம் உள்ளது இது சிக்னல் s m c ஐ உருவாக்கும் இந்த c நிச்சயமாக ஒரு சைனூசாய்டல் கேரியராக இருக்கும் என்பதை கடைசி தொகுதியில் விவாதித்தோம் மற்றும் m ஒரு செய்தி சிக்னல் அல்லது பேஸ்பேண்ட் சிக்னலாக இருக்கும் எனவே m பேஸ்பேண்ட் சிக்னல் ஆகும் இந்த நேரத்தில் m அனலாக் அலைவடிவத்தை குறிக்கிறது மற்றும் இந்த வகை மாடுலேட்டர் இரட்டை சைட்பேண்ட் ஒடுக்கப்பட்ட கேரியர் மாடுலேட்டராக அழைக்கப்படுகிறது உண்மையில் வீச்சு பண்பேற்றத்தில் பிற வழிகள் உள்ளன அதில் ஒன்றான அசல் வீச்சு பண்பேற்றம் சில சார்பு மதிப்புகளைக் கொண்டிருக்கும் அதில் சில 1 kAM m c இருக்கும் kAM என்பது நிலையானது எனவே சைனூசாய்டல் பண்பேற்றத்திற்கான இதன் ஸ்பெக்ட்ரமைப் பார்த்தால் நீங்கள் கேரியர் டெர்ம் மட்டுமல்ல மேல் மற்றும் கீழ் சைடுபேண்டு ஐ காண்பீர்கள் எனவே கேரியரும் இங்கே பரவுகிறது அதேசமயம் இரட்டை சைடுபேண்டு அடக்கிய கேரியர் அமைப்பின் மையத்தில் உங்களிடம் எந்த கேரியரும் இல்லை இருப்பினும் இரண்டும் வீச்சு மாடுலேட்டர்கள் ஆகும் இப்போது மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டருடனான செயல்பாட்டு உறவு என்ன என்பதைப் பார்ப்போம் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் செயல்பாட்டு உறவில் ஒரு குறியீட்டை வைப்பதன் மூலம் இது எனது மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டராகும் இதற்கு நான் ஒளியை வழங்குகிறேன் எனவே இதை C என்று அழைப்போம் மற்றும் m ஐ வழங்க வேண்டும் ஆனால் இந்த உறவு சரியாக இந்த பெருக்களுக்கு அல்ல என்பதை நான் அறிவேன் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் வெளியீடு எனக்குத் தெரியும் நீங்கள் இந்த C ஐ எடுத்துக் கொண்டால் அது மின்சாரத்தைத் தவிர வேறில்லை மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் உள்ளீட்டில் புலம் மற்றும் இந்த m வித்தியாச சிக்னல் ud MZM க்கான எங்கள் விதிமுறைகளில் இதன் வெளியீடு Eout E¿ cosπ ud 2V π எனவே இதுதான் நாம் செய்யும் பண்பு Eout க்கு பதிலாக இதை s என்று எழுதுவோம் எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது s உண்மையில் c ஆல் வழங்கப்படுகிறது இது மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டருக்கானது நான் காணும் வழக்கமான வீச்சு பண்பேற்றப்பட்ட விவாதத்தை ஒப்பிட்டுப் பார்க்க முயற்சிக்கிறேன் எங்களிடம் உள்ள மேக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் செயல்பாட்டு உறவுக்கான தகவல் தொடர்பு அமைப்புகளை பெறப்பட்ட அல்லது நாங்கள் விவாதித்து வருகிறோம் நீங்கள் m ஐ வரைபடமாக்க விரும்பினால் இந்த மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் ஒளி உள்ளீட்டு மின்சாரத்திற்கு ud மற்றும் c சைனூசாய்டல் கேரியருக்கு Ein மற்றும் வரைபட s Eout க்கு தாக்கல் செய்யப்பட்டது இது நீங்கள் c cos kAM ud ஐப் பெறும் உறவு தெளிவாக இது சரியாக இல்லை உறவு m x c ஏனெனில் இந்த கொசைன் சொல் இங்கே இருப்பதால் இது போவதில்லை உங்களுக்கு ஒரு சரியான இரட்டை சைடுபேண்டு அடக்கிய கேரியரைக் கொடுங்கள் அதில் ஒரு வழி இருக்கிறது நம்மிடம் உள்ள இந்த குணாதிசயத்துடன் இந்த நான்லீனியர் தன்மையை தோராயமாக மதிப்பிடலாம் ud மற்றும் கேஏஎம் ஆகியவற்றில் சில கட்டுப்பாடுகளை வைப்பதன் மூலம் நான் அகற்றக்கூடிய ஒரு வழி இருக்கிறது நான் இந்த kAM ஐ தேர்ந்தெடுத்து ud இல் சில அளவுகோல்களை விதித்தல் இந்த குறிப்பிட்ட குணாதிசயத்திற்கு கிட்டத்தட்ட சமமாக இருக்க எனக்கு ஒரு வழி இருக்கிறதா என்று பார்ப்போம் நாம் அதை செய்ய முடியும் இந்த kAM என்ன என்பதை நாங்கள் நினைவில் கொள்கிறோம் இந்த குறிப்பிட்ட மேப்பிங்கில் kAM π 2Vπ நாங்கள் செய்துள்ளோம் ud இது நாம் விளையாடக்கூடிய மற்ற விஷயம் நிச்சயமாக நாம் c உடன் விளையாட முடியாது பண்பேற்றம் நடக்க உங்களுக்கு கேரியர் தேவைப்படுகிறது நான் ud u¿¿ dc uac என எழுத முடியும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே டி சி கூறு நிலையானதாக இருக்கும் மற்றும் ஏசி கூறு மற்றொருதாக இருக்கும் இது ஒரு சிறிய சிக்னல் கூறு ஏசி கூறு மிகவும் சிறியது ஏசி கூறுகளின் அளவு அல்லது உச்ச மதிப்பு udc மதிப்புடன் ஒப்பிடும்போது ac சிக்னல் மிகவும் சிறியது எனவே இதன் அடிப்படையில் கீழே வைப்போம் udc உடன் ஒப்பிடும்போது இது மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் இப்போது நான் udc Vπ ஐ எடுத்துக் கொண்டால் நான் பெறும் வெளியீட்டு மின்சார புலங்களுக்கு இந்த Vπ நிலையை இந்த வெளிப்பாட்டில் EoutE¿ cosπ udc uac 2V π மாற்றவும் உள்ளே உள்ள அடைப்புக்குறிக்குள் இருப்பதை நீங்கள் விரிவுபடுத்தினால் நீங்கள் காண்பது Eincos Vπ இதிலிருந்து ரத்துசெய்யப்படும் எண் மற்றும் வகுப்பான் நமக்கு கிடைப்பது E¿ cos π2 2 V π uac எனவே uac மிகவும் சிறியதுudc உடன் ஒப்பிடும்போது கூறு அதே நேரத்தில் π2Vπ ஆல் பெருக்கப்படும் uac இன் உச்ச மதிப்பை எடுத்து uac எனக் குறிக்கவும் இந்த உச்ச மதிப்பு π 2Vπ ஆல் பெருக்கப்படும் இது இந்த மின்னழுத்தத்தின் உச்ச மதிப்பு ஒன்றை ஒப்பிடும்போது மிகச் சிறியதாக இதைத் தேர்ந்தெடுத்தால் அதுவே இந்த மின்னழுத்தத்தின் உச்ச மதிப்பாக இருக்கும் π 2 உடன் ஒப்பிடும்போது இந்த கூறுகளை மிகக் குறைந்த அளவு என்று நீங்கள் தேர்வுசெய்தால் எனவே இதை π 2 உடன் ஒப்பிடும்போது மிகச் சிறிய அளவாகத் தேர்வு செய்கிறோம் இப்போது இதை விரிவாக்குவோம் அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல் அல்லது முக்கோணவியல் அடையாளத்தை நினைவுபடுத்துவதன் மூலம் இந்த கொசைன் டெர்ம் ஐ விரிவாக்குவோம் cos a b cos a cos b sin a sin b எனவே இந்த முக்கோணவியல் சூத்திரத்தை நான் பயன்படுத்தினால் வெளியீட்டு மின்சார புலத்திற்கு Eout E¿ cos π2 cos k A uac −sin ⁡ π2 sin kA uac கிடைக்கும் இப்போது எனக்கு தெரியும் cos π 2 எனவே இது முழு காலமும் 0 க்கு சமமாக இருக்கும் sin π 2 1 என்று எனக்குத் தெரியும் எனவே வெளியீட்டு மின்சார புலத்திற்கு நான் பெறுவது Eout E¿ sin ⁡ sin k Auac K A uac என்பது ஒரு சிறிய எண்ணை sinθ தோராயமாக θ என்று நாம் கருதுகிறோம்இந்த வெளிப்பாட்டிலிருந்து இந்த சைனை என்னால் அகற்ற முடியும் மேலும் நான் sin k A uac k A uac எழுதுகிறேன்இந்த வெளியீடு மிகவும் சிறியது ஏனென்றால் நாம் உண்மையில் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் 0 புள்ளியில் இயங்குகிறோம் நீங்கள் இங்கு செல்லும்போது வெளியீடு மிகச் சிறியதாக இருக்கும் நீங்கள் விரும்புவதை முயற்சி செய்து நகர்த்த இயக்க புள்ளி வேறு எங்காவது இயங்குவதன் மூலம் ஒரு நேர்கோட்டு உறவை நான் இன்னும் காண முடியும் ஆனால் பின்னர் சரிபார்க்கிறோம் உள்ளீட்டு மின்னழுத்தம் Vπ க்கு சமம்உள்ளீட்டு மின்னழுத்தம் இங்கே மாறும்போது உள்ளீட்டு மின்னழுத்தம் மாறுகிறது தொடர்புடைய இந்த வெளியீடு பரிமாற்ற மாற்றம் இந்த பரிமாற்ற பண்புக்கு மேல் நடக்கும் மற்றும் இந்த வெளியீடுசிறியது ஆகும் ஏனெனில் நீங்கள் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் 0 புள்ளிக்கு அருகில் செயல்படுகிறீர்கள் ஆனால் நாங்கள் நிர்வகித்திருப்பது நாம் பெற்றுள்ள இந்த உறவைப் பெறுவதுதான் -ka இது சில மாறிலி ஒரு பொருட்டல்ல ஆனால் மிக முக்கியமாக நீங்கள் வெளிப்பாட்டின் மீதமுள்ள பகுதியைப் பார்த்தால் உங்களிடம் Ein உள்ளது இது எங்களுக்கு சமமான c மற்றும் uac க்கு சமமான m எனவே என மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் π to π π to be π ஆக இருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் ஏசி சிக்னல் ஏசி டிரைவைப் பயன்படுத்துகிறீர்கள்நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய டி சி மின்னழுத்தத்துடன் ஒப்பிடும்போது ஏசி சிக்னல் மின்னழுத்தம் மிகவும் சிறியது நீங்கள் தோராயமாக Eout மற்றும் Ein ஆகியவற்றின் உறவு c m வகை மூலம் என செய்யலாம் எனவே அந்த கொசைன் நேரியல் அல்லாத தன்மை நீக்கப்பட்டது ஆனால் வெளியீட்டு சக்தி செலவில் வெகுவாகக் குறைத்துள்ளது ஏனெனில் வெளியீட்டு சக்தி என்னவென்றால் வெளியீட்டு சக்தி அளவு ஸ்கொயர் இந்த சொல் வலது மற்றும் இந்த அளவு ஸ்கொயர் k A இன் அளவு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் 2 k A ஆக அடங்கும் அது மிகவும் சிறியது k A 2 இன்னும் சிறியது நன்றி A எனவே வெளியீட்டு சக்தி மிகவும் சிறியது ஆனால் நீங்கள் வீச்சு பண்பேற்றம் பெற முடிந்தது எனவே உங்கள் m அல்லது அதற்கு சமமாக உங்கள் uac நீங்கள் பெற்றதை அனலாக் சமிக்ஞையாகக் கொண்டால்இது ஒரு அனலாக் பண்பேற்றம் இது மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரை அனலாக் சிக்னலின் அலைவீச்சு பண்பேற்றம் அல்லது வீச்சு பண்பேற்றம் இயக்குவதற்கான ஒரு வழியாகும்